கதிர்வீச்சுடன் அணுக்களின் தொடர்பு ஐன்ஸ்டீனின் A மற்றும் B குணகங்கள் இதுவரை விரிவுரைகளில் நாம் ஒரு அமைப்பின் அமைப்பு அணு அமைப்பா என்று விவாதித்தோம் அல்லது ஒரு ஹார்மோனிக் ஆஸிலேட்டரின் ஆற்றல் நிலைகளைப் பற்றி நாம் விவாதித்தோம் நாம் ஒரு பெட்டியில் உள்ள துகள் பற்றியும் விவாதித்தோம் ஆரம்பத்தில் இது போர் மாதிரியைப் பயன்படுத்தி செய்யப்பட்டது ஆரம்பத்தில் அணு அமைப்பானது போர் மாதிரியைப் பயன்படுத்தி விவாதிக்கப்பட்டது மேலும் இது சில விஷயங்களை நமக்குக் கற்றுக் கொடுத்தது இது கோண உந்தத்திற்கும் குவாண்டம் நிலைமைகளைப் பயன்படுத்துவதற்கும் போன்ற விஷயங்களுக்கும் வழிவகுத்தது கோண உந்தத்தின் அடிப்படையில் குவாண்டம் நிலைமைகள் பின்னர் இது வில்சன் சோமர்ஃபெல்ட் குவாண்டம் நிலைமைகளுக்கு பொதுமைப்படுத்தப்பட்டது அணு அமைப்பு மற்றும் தொடர்புடைய ஸ்பெக்ட்ரம் நிறமாலை பகுப்பாய்வு செய்வதன் மூலம் எலக்ட்ரான் தற்சுழற்சி மற்றும் அதனுடன் தொடர்புடைய காந்த திருப்புத்திறன் பற்றிய யோசனையையும் நாம் அறிமுகப்படுத்துகிறோம் அந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்டினேன் தற்சுழற்சியின் காந்த திருப்புத்திறன் சுற்றுப்பாதை காந்த திருப்புத்திறன் ஐ விட கோண உந்தத்தை விட இரண்டு மடங்கு அதிகம் இவை அனைத்திலும் நீங்கள் கற்றுக்கொண்டது மற்றும் இறுதியாக பவுலி விலக்கு கோட்பாடு என்று அழைக்கப்படும் ஒன்றை நாம் சொன்னோம் அது சொல்கிறது அதாவது 2 எலக்ட்ரான்கள் எல்லா குவாண்டம் எண்களையும் ஒரே மாதிரியாக வைத்திருக்க முடியாது இவை அனைத்திலும் கதிர்வீச்சுக்கான வழிமுறை விவாதிக்கப்படவில்லை என்பதை கவனிக்கவும் இதில் சொல்லப்பட்டவை என்னவென்றால் ஒரு எலக்ட்ரான் ஒரு உயர் மட்டத்திலிருந்து ஒரு தாவலைச் செய்யும்போது Eupper to Elower என்று சொல்லலாம் இது ஒரு ஆற்றல் டெல்டா E ஐ அளிக்கிறது இது ஒரு ஃபோட்டான் வடிவத்தில் வெளிவருகிறது எனவே வெளியே வரும் ஒளியின் அதிர்வெண் என்பது h அவ்வளவுதான் சொல்லப்பட்டது அவை எவ்வாறு கதிர்வீச்சு செய்கின்றன எது அவற்றை கதிர்வீச்சு செய்ய வைக்கிறது என்று கூறப்படவில்லை இதற்கு மாறாக கிளாசிக்கல் கோட்பாட்டில் மாறாக மற்றும் கதிர்வீச்சு பொறிமுறை மற்றும் கிளாசிக்கல் கோட்பாடு ஆகியவற்றுடன் ஒப்பிடுகையில் கிளாசிக்கல் கோட்பாடு என்பது ஒரு மின்காந்தக் கோட்பாடு அல்லது மின் இயக்கவியல் என வழங்கப்படுகிறது அங்கு ஒரு முடுக்கிவிடப்பட்ட மின்னூட்டப்பட்ட துகள் மின்காந்த கதிர்வீச்சை கதிர்வீச்சு செய்கிறது என்று காட்டப்படுகிறது எனவே உங்களிடம் எப்போது வேண்டுமானாலும் முடுக்கி விடப்பட்ட ஒரு charged துகள் இருந்தால் அது கதிர்வீச்சைத் தருகிறது ஆனால் குவாண்டம் இயக்கவியலில் என்ன நடக்கிறது என்றால் என்ன பொறிமுறையாக இருக்க வேண்டும் என்பது தெளிவாக இல்லை இந்த திசையில் முதல் படி ஐன்ஸ்டீனால் எடுக்கப்பட்டது இப்போது பிரபலமான ஐன்ஸ்டீனின் தூண்டப்பட்ட உமிழ்வு கோட்பாடு Einstein's theory of stimulated emission இது லேசர்களின் வளர்ச்சிக்கான அடித்தளத்தையும் அமைத்தது எனவே அடுத்த 2 விரிவுரைகள் இந்த கதிர்வீச்சு மற்றும் லேசர்களுக்கு இட அறிமுகம் ஆகியவற்றின் பொறிமுறையைக்காக அர்ப்பணிக்கப் போகின்றன எனவே என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் ஐன்ஸ்டீன் என்ன செய்தார் என்று ஐன்ஸ்டீன் சொன்னது 2 ஆற்றல் நிலைகள் உள்ளன என்று வைத்துக்கொள்வோம் அவற்றை ஆற்றல் நிலை 1 நிலை 2 என்றும் அவற்றின் ஆற்றலை E 1 மற்றும் E 2 என்று அழைப்போம் ஒரு அணு அல்லது குவாண்டம் அமைப்பில் ஆற்றல் E 2 இருந்தால் அது ஒரு அணு மேல் நிலையில் இருந்தால் அது கதிர்வீச்சைக் கொடுத்துவிட்டு குறைந்த ஆற்றல் E 1 க்கு வரும் இதைத்தான் கிளாசிக்கலாகவும் நாம் பார்க்கிறோம் இது கிளர்ச்சியாக இருக்கும் ஒன்று அதிக ஆற்றலைக் கொண்டிருக்கும் ஒன்று ஆற்றலை அளித்து குறைந்த ஆற்றலுக்கு வருகிறது எனவே அது ஒரு பெரிய விஷயம் அல்ல பெரிய விஷயம் என்னவென்றால் இது கீழ் மட்டத்திற்கு வருவது இது நிகழ்தகவு இது புள்ளிவிவரமாகும் இது கீழே வருவதற்கான நிகழ்தகவு உள்ளது எனவே ஐன்ஸ்டீன் இந்த கதிர்வீச்சில் நிகழ்தகவு பற்றிய கருத்தை அறிமுகப்படுத்தினார் இது சீரற்றது என்று சொல்லலாம் உங்கள் 12 ஆம் வகுப்பிலிருந்து நீங்கள் நினைவு கூர்ந்தால் கதிரியக்கத்தன்மையின் நிகழ்வுகளை நீங்கள் அறிமுகப்படுத்தியிருக்க வேண்டும் அங்கு ஒரு கரு நிகழ்தகவு முறையில் சிதைவடைகிறது என்று நீங்கள் கூறுகிறீர்கள் அங்கு கதிரியக்கத்தன்மையிலிருந்து சிதைவு விகிதம் λN இது கதிரியக்கத்தன்மை இதேபோன்ற முறையில் ஐன்ஸ்டீன் கூறியது தொடர்பில்லாதது என்றாலும் இந்த 2 ஆற்றல் மட்டங்கள் E1 மற்றும் E2 ஐ எடுத்துக் கொள்ளுங்கள் பின்னர் ஆற்றல் E2 உடன் உள்ள ஒரு அணு நிகழ்தகவு A2 முதல் 1 வரை t நேரத்தில் t ல் கதிர்வீச்சு நிகழும் எனவே அணு கதிர்வீச்சின் நிகழ்தகவு A21 t ஆக இருக்கும் எனவே E2 ஆற்றலுடன் N 2 அணுக்கள் இருந்தால் N2 N2A21t அணுக்கள் நேரம் t இல் கதிர்வீச்சு செய்யப்பட்டு கீழ்மட்ட ஆற்றல் நிலை E1 க்கு வந்திருக்கும் எனவே நீங்கள் dN2dt A21N2என்று எழுதலாம் நான் இதை எவ்வாறு பெற்றேன் என்பது இது போன்றது நான் N2t ஐ வகுத்தேன் அது A21 ஆக வெளிவந்தது ஏனெனில் N2t A21 மற்றும் 2 என்பது குறைந்து வருகிறது இது தன்னிச்சையான கதிர்வீச்சு என்று அழைக்கப்படுகிறது அதைச் செய்ய யாரும் அணுவிடம் சொல்லவில்லை அது ஒரு தன்னிச்சையானது தன்னிச்சையானது என்றால் தானாகச் செய்தது என்று பொருள் அது ஒரு யூனிட் நேரத்திற்கு நிகழ்தகவு ஆற்றல் அளவைக் குறைக்கும் மற்றும் அது குறைந்த ஆற்றல் நிலைக்கு சிதைகிறது அது தானாகவே செய்தது எனவே இதுதான் நடக்கும் எனவே ஒரு உயர் மட்டத்தில் கிளர்ச்சியாக இருக்கும் அனைத்து அணுக்களும் கதிர்வீச்சைத் தொடங்கும் மற்றும் குறைந்த ஆற்றல் மட்டத்திற்கு வந்து மேலும் விகிதம் இப்படி இருக்கும் எனவே இந்த விஷயம் நடந்தால் மட்டுமே நீங்கள் அதை சதி செய்ய முடியும் எனவே என்னிடம் dN2dt க்கு சமமான A21 N2 உள்ளது மற்றும் ஒரு தீர்வு N2 N20 e A21t ஆக இருக்கும் எனவே நான் அணுக்களை மேல் மட்டத்தில் மட்டுமே சேர்த்தால் நேரம் tல் இது 0 க்கு சமம் இது N20 ஆகும் இது நேரத்துடன் அதிவேகமாக குறையும் இது நேரம் மற்றும் இது N2 சிதைவு மாறிலி இந்த வளைவு e A21tபோன்றது அதே நேரத்தில் நான் ஆற்றலை சரியாக செலுத்தினால் என்ன ஆகும் என்பதையும் நான் அறிவேன் எனவே என்ன மற்ற விஷயத்தை எடுத்துக்கொள்வோம் என்ன நடக்கிறது ஒரு அணுவுக்கு ஆற்றல் வழங்கப்பட்டால் அது ஆற்றலை உறிஞ்சி மேல் ஆற்றல் நிலைக்கு செல்லும் எனவே இது E1 இலிருந்து E2 ஆற்றலுக்குச் செல்கிறது இதுவும் ஒரு நிகழ்தகவு செயல்முறை என்று ஐன்ஸ்டீன் கூறினார் இதில் அணுக்களின் எண்ணிக்கை N1 என்றால் அது மேல் நிலைக்குச் செல்வது அந்த குறிப்பிட்ட அதிர்வெண் முறை குணகம் B12 t ஆனது தொடர்புடைய ஆற்றலுடன் விகிதாசாரமாக இருக்கும் இது நிகழ்தகவு முறை N1 ஆக இருக்கும் இது நாம் முன்பு கூறியதுதான் எனவே இந்த uTB12ஆனது A21ஐப் போன்ற பரிமாணங்களைக் கொண்டுள்ளது எனவே A21இன் பரிமாணங்கள் uTB12ஐப் போலவே இருக்கின்றன இங்கு uT என்பது அதிர்வெண் E2 E1h இல் உள்ள நிறமாலை ஆற்றல் அடர்த்தி மற்றும் அணுக்கள் வெப்பநிலை T இல் இருக்கும் எனவே T வெப்பநிலையில் சில ஆற்றல் அடர்த்தி உள்ளது அது இந்த அணுக்களை உற்சாகப்படுத்துகிறது மேலும் அவை மேலே செல்கின்றன எனவே நான் இந்த சமன்பாட்டை வகையீட்டு வடிவத்தில் எழுதுவேன் அது dN1dt ஆனது uTB12N1க்கு சமமாக இருக்கும் இதுதான் நான் சொன்னது நீங்கள் சரிபார்க்கக்கூடிய அதே பரிமாணங்களைக் கொண்டிருப்பதால் dN2dt என்பது AN2க்கு சமமாக இருந்தது இவை 2 வழிமுறைகள் மட்டுமே என்றால் அங்கே ஒரு சிக்கல் வருகிறது நான் அதை காட்டுகிறேன் எனவே இதை முதலில் கூறுகிறேன் கதிர்வீச்சுடன் ஆற்றலைப் பரிமாறிக்கொள்ளும் 2 வழிமுறைகள் தன்னிச்சையான உமிழ்வு மற்றும் ஆற்றல் தூண்டுதல் கிளர்ச்சி மட்டுமே இருந்தால் அங்கே சிக்கல் இருக்கும் என்ன பிரச்சினை என்பதை முதலில் நான் கூறுகிறேன் எனவே மீண்டும் இந்த 2 ஆற்றல் நிலைகளை எடுத்துக் கொள்ளுங்கள் E2 மற்றும் E1 ஆரம்பத்தில் ஆரம்பத்தில் இங்கே எண் N1 மற்றும் N2 இங்கே இவை உறிஞ்சப்பட்டு மேலே செல்கின்றன மேல் அணுக்கள் கீழே வருகின்றன ஆகவே மேல் மட்டத்தில் உள்ள அணுக்களின் மக்கள் தொகை எந்த விகிதத்தில் மாறுகிறது என்பதை நான் சரிபார்த்துக் கொண்டால் இது A21N2 க்கு சமமாக இருக்கும் அதே நேரத்தில் அது தரையில் இருந்து கிளர்ச்சி நிலைக்கு வரும் அணுக்களைப் பெறுகிறது அது uTN1B12ஆக இருக்கும் எனவே நம்மிடம் என்ன இருக்கிறது நம்மிடம் dN2dt க்கு சமமாக A21N2 uTN1B12உள்ளது மற்றும் dN1dt என்பது dN2dt இது A21N2 uTN1B12 க்கு சமமாக இருக்கும் ஏனெனில் N1 என்பது அணுக்களின் எண்ணிக்கையை இழந்து கிளர்ச்சியடைந்து அணுக்களைப் பெறுகிறது அவை உற்சாகமான நிலையில் இருந்து வருகின்றன இப்போது வெப்பநிலை T இல் சமநிலையில் எனவே இந்த பெட்டி நம்மிடம் உள்ளது அதில் அணுக்கள் அனைத்தும் உள்ளன அவை சமநிலை மற்றும் வெப்பநிலை Tயில் உள்ளன நம்மிடம் N2 மற்றும் N1 நேரத்திலிருந்து சுயாதீனமாக உள்ளன அதாவது அவை மாறாது ஏனெனில் அது சமநிலையில் இருந்தால் மற்றும் அதாவது நம்மிடம் இருப்பது dN2dt என்பது dN1dt க்கு சமம் அது 0 க்கு சமம் இது எனக்கு A21N2 uTN1B120 ஐ குறிக்கிறது எனவே நாம் எழுதுவது என்னவென்றால் சமநிலை நமக்கு A21N2 uTN1B120 மற்றும் எனவே N2N1B12uTA21 எனவே இவை 2 வழிமுறைகள் மட்டுமே என்றால் இதுதான் இதன் விளைவாகும் இப்போது வெப்பநிலை T க்கு செல்ல அனுமதிக்கிறோமா என்று பார்ப்போம் ∞ அடிப்படையில் மிகப் பெரியதாக ஆகிவிட்டால் u nu T uT என்பது T4க்கு விகிதாச்சாரமாக இருக்கும் என்றும் இதுவும் க்கு போகிறது என்றும் இது N2N1 மிகப் பெரிய எண்ணிக்கையிலான N2 க்குச் செல்லும் என்றும் குறிக்கும் இது N1 ஐ விட மிக மிக அதிகம் எனவே உங்களிடம் அதிக எண்ணிக்கையிலான அணுக்கள் மேல்மட்டத்தில் உட்கார்ந்திருக்கும் ஆனால் வெப்ப இயக்கவியல் ஆனால் வெப்ப இயக்கவியலில் இருந்து அல்லது இன்னும் துல்லியமாக புள்ளிவிவர இயக்கவியலில் இருந்து போல்ட்ஜ்மன் முடிவு N2N1 என்பது e EkT க்கு சமமாக இருக்க வேண்டும் எனவே T க்குச் சென்றால் N2 ஆனது N1 க்குச் சென்று அவை சமமாகின்றன எனவே நீங்கள் மேல் மட்டத்தில் வைத்திருக்கக்கூடிய அதிகபட்ச அணுக்கள் தரை மட்டத்தில் உள்ள அணுக்களின் எண்ணிக்கைக்கு சமம் அதனால் அவை சமமாகப் பிரிக்கப்படும் மேலும் மொத்த அணுக்களின் எண்ணிக்கையை 2 நிலைகளில் 2 ஆல் வகுக்க வேண்டும் மறுபுறம் வெப்பநிலை மிகப் பெரிய மதிப்புக்குச் செல்வதால் இந்த முடிவைப் பாருங்கள் மேல்மட்டத்தில் உள்ள அணுக்களின் எண்ணிக்கை மிகப் பெரியதாக மாறும் அது ஏற்றுக்கொள்ள முடியாதது ஒரு முரண்பாடு உள்ளது இதை நாம் தீர்க்கிறோம் தூண்டப்பட்ட உமிழ்வு என்ற கருத்தை அறிமுகப்படுத்துவதன் மூலம் இதைத் தீர்க்கிறோம் இதன் அர்த்தம் என்னவென்றால் இந்த கதிர்வீச்சு மேலும் மேலும் அதிகமானால் அது உற்சாக மட்டத்திலிருந்து தரை மட்டத்திற்கு வர அணுக்களைத் தூண்டும் எனவே E2 மற்றும் E1 இல் அணுக்கள் உள்ளன என்று வைத்துக்கொள்வோம் இந்த அணு N2 இங்கே அமர்ந்திருக்கிறது பிறகு நீங்கள் என்ன செய்யப் போகிறீர்கள் முன்பு நாம் dN2dt என்பது A21N2என்று நாம் சொன்னோம் கூடுதலாக நாம் என்ன சொல்லப் போகிறோம் என்றால் ஸ்பெக்ட்ரல் அடர்த்தி u nu T இன் கதிர்வீச்சு இருந்தால் இது அணுக்கள் மேல் மட்டத்திலிருந்து கீழ் மட்டத்திற்கு செல்ல வழிவகுக்கும் எனவே கதிர்வீச்சு இருப்பதால் மேலும் மேலும் அணுக்கள் கீழே இறங்குகின்றன இது தூண்டப்பட்ட உமிழ்வு என்று அழைக்கப்படுகிறது எனவே வெப்பநிலை அதிகரிக்கும் போது என்ன நடக்கும் u பெரியதாக மாறும் போது நிலத்தடி நிலை அல்லது கீழ் மட்டத்திலிருந்து மேல் மட்டத்திற்கு செல்லும் அணுக்களின் எண்ணிக்கை மட்டுமல்ல எனவே மேல் மட்டத்திலிருந்து கீழ் மட்டத்திற்கு வரும் அணுக்களின் எண்ணிக்கை எனவே நாம் சரியான சமநிலையை அடையலாம் எனவே நாம் இப்போது dN2dt என்ற சமன்பாடுகளைக் கொண்டிருக்கிறோம் அவை தன்னிச்சையான உமிழ்வு காரணமாக அவை சிதைந்து போகின்றன மற்றும் தூண்டப்பட்ட உமிழ்வு N2 பிளஸ் மேலும் எங்கும் கீழ் மட்டத்திலிருந்து வரும் அணுக்கள் உள்ளன அவை uTN1B12 மற்றும் dN1dt என்பது dN2dt ஆக இருக்கும் அது A21 uTN2B21 uTN1B12 ஆக இருக்கும் எனவே தூண்டப்பட்ட உமிழ்வு பற்றிய யோசனையை நாம் அறிமுகப்படுத்தியுள்ளோம் இது சரியான சமநிலைக்கு வழிவகுக்கிறதா என்று பார்ப்போம் எனவே மீண்டும் நாம் சொல்லப் போகிறோம் சமநிலையில் dN2dt என்பது dN1dt க்கு சமம் இது 0 ஆக இருக்கும் அது எனக்கு என்ன தருகிறது என்று பார்ப்போம் எனவே dN2dt எதுவும் இல்லை ஆனால் A21B21uTN2B12uTN1 மற்றும் இது 0 க்கு சமம் இது N2 over N1 என்பது B12uTA21B21uT க்கு சமம் என்பதைக் குறிக்கிறது வெப்பநிலை மிகப் பெரிய மதிப்புக்குச் சென்றால் என்ன ஆகும் என்று பார்ப்போம் எனவே t க்குச் சென்றால் uT ஆகவும் எனவே இது N2 N1 ஐ B12uTB21uT என எழுதலாம் இது B12B21க்கு சமமான வரையறுக்கப்பட்ட எண்ணாகும் T முடிவிலிக்குச் செல்வதற்கு N2N1 1 க்குச் செல்வதால் B21 B12 என்பதும் 1 க்கு சமம் அல்லது B21 B12 க்கு சமம் என்பதையும் இது குறிக்கிறது எனவே ஒரு தூண்டப்பட்ட உமிழ்வின் யோசனை N2 N1 என்பது e ukTஎன்ற புள்ளிவிவர முடிவை ஒதுக்குவது மட்டுமல்லாமல் இது ஒரு புதிய பொறிமுறையையும் தருகிறது இதன் மூலம் இந்த சமநிலை பராமரிக்கப்படுகிறது இதுதான் இந்த தூண்டப்பட்ட உமிழ்வு அணுக்கள் மீது கதிர்வீச்சு விழும்போது அவற்றில் சில கிளர்ச்சியுறும் மற்றும் அவற்றில் சில அடிமட்ட நிலையில் இருக்கும் குறைந்த ஆற்றல் நிலையில் அவற்றை மேல் நிலைக்கு கொண்டு செல்ல முடியாது மேலும் இது மேல் மட்டத்தில் உள்ள அணுக்களை கீழே வரச் செய்யலாம் எனவே இது தூண்டப்பட்ட உமிழ்வின் கருத்து அணுக்கள் கீழே வர வேண்டும் என்று நீங்கள் தூண்டுகிறீர்கள் இப்போது இதை மேலும் வேலை செய்வோம் இப்போது B21 க்கு சமமான அதே முடிவு B12 செறிவுகளுக்கும் எழும் என்பதை நீங்கள் காண்பீர்கள் எனவே இப்போது நம்மிடம் N2N1 உள்ளது இது B12uTA21B12uT மற்றும் இது e EkBT க்கு சமமாக இருக்க வேண்டும் அங்கு kB என்பது போல்ட்ஜ்மேன் மாறிலி மற்றும் இது எனக்கு B12uTeEkBT என்பது அதே பக்கத்தில் உள்ள term A21B12uT ற்கு சமம் மற்றும் இது உங்களுக்கு uT ஐ வழங்குகிறது இது A21B12eEkBT B21 க்கு சமம் இதை A21B21B12eEkBTB21 1 என மேலும் எழுதலாம் எனவே தூண்டப்பட்ட உமிழ்வு மற்றும் தன்னிச்சையான உமிழ்வுக்கான குணகம் இந்த வடிவத்தில் uTஐக் கொடுக்கும் என்ற இந்த முடிவை நினைவில் கொள்ளுங்கள் ஸ்லைடு நேரம் 2842 ஐப் பார்க்கவும் இப்போது பிளாங்கின் சூத்திரத்திலிருந்து Planck's formula uT என்பது 8πh3c3ehνkT 1க்கு சமம் என்பதை அறிவோம் இது பிளாங்கின் சூத்திரம் எனவே இதை நான் பெட்டியில் வைக்கிறேன் அணு கதிர்வீச்சு தொடர்புகளின் கருத்தில் இருந்து இரண்டையும் ஒப்பிட்டுப் பார்க்கிறோம் u nu T என்பது A21 வகுத்தல் B12 B21 eEkT 1க்கு சமம் மற்றும் பிளாங்கின் சூத்திரம் உங்களுக்கு uT 8πh3c3ehνkT 1 தருகிறது இது A21 over B21 என்பது 8πh3c3க்கு சமம் என்றும் B12 B21 க்கு சமம் என்றும் மற்றும் டெல்டா E u ஆனது h க்கு சமம் என்றும் இது உடனடியாக குறிக்கிறது எனவே தூண்டப்பட்ட மற்றும் தன்னிச்சையான உமிழ்வுகளின் யோசனையை நாங்கள் அறிமுகப்படுத்தியுள்ளதோடு மட்டுமல்லாமல் கதிர்வீச்சு வெளியே வரும்போது E என்பது h க்கு சமமாக இருக்கும் போஃர் நிபந்தனையையும் பெற்றுள்ளீர்கள் அது அதிர்வெண் v க்கு சமமான E உடன் ஒரு ஃபோட்டான் வடிவத்தில் வெளிவருகிறது எனவே அனைத்தும் மீட்கப்படுகின்றன எனவே கதிர்வீச்சு எவ்வாறு நிகழ்கிறது என்பதைப் புரிந்துகொள்வதற்கான சிறந்த பாய்ச்சல் இதுவாகும் இதில் ஐன்ஸ்டீன் கிளாசிக்கல் கோட்பாட்டில் உள்ள கதிர்வீச்சின் நிகழ்தகவு தன்மை பற்றிய கருத்தையும் அறிமுகப்படுத்துகிறது எலக்ட்ரான் ஒரு கருவைச் சுற்றி வருகிறது அல்லது அது முடுக்கிவிடும்போதெல்லாம் அது தொடர்ச்சியான முறையில் கதிர்வீச்சை அளிக்கிறது துகள் அல்லது குவாண்டம் இயல்பு மற்றும் எலக்ட்ரானை ஒரு மேல் நிலையில் கருத்தில் கொள்ளும்போது ஒரு தாவலை செய்வதற்கான வரையறுக்கப்பட்ட பூஜ்ஜியமற்ற நிகழ்தகவு உள்ளது அல்லது அணு ஒரு தாவலை செய்வதற்கான பூஜ்ஜியமற்ற நிகழ்தகவைக் கொண்டுள்ளது இந்த செயல்முறை புள்ளிவிவரமானது மற்றும் நிகழ்தகவு மூலம் விவரிக்கப்படுகிறது இதை இன்னும் கொஞ்சம் ஆராய்வோம் எனவே இப்போது நீங்கள் தன்னிச்சையான உமிழ்வு பற்றிய யோசனையை நன்கு அறிந்திருக்கிறீர்கள் தூண்டப்பட்ட உமிழ்வுடன் 8 முதல் 1 வரையிலான குணகம் மற்றும் அதனுடன் தொடர்புடைய குணகம் B21 மற்றும் B21 ஆனது B12 க்கு சமம் மற்றும் ஆற்றல் மட்ட வேறுபாடு h வழியாக கதிர்வீச்சின் அதிர்வெண்ணுடன் தொடர்புடையது எனவே இப்போது நாம் அறிமுகப்படுத்தியிருப்பது என்னவென்றால் dN2 dt மேல் மட்டத்தில் உள்ள ஒரு அணு இந்த வீதத்தில் வீழ்ச்சியடைகிறது அது கீழே வரும்போது அது ஃபோட்டான்களை வழங்குகிறது எனவே இங்கிருந்து நாம் புரிந்துகொள்ளும் ஒரு விஷயம் கதிர்வீச்சின் தீவிரம் செறிவு A21 குணகத்தைப் பொறுத்தது ஏனென்றால் நீங்கள் விட்டுவிட்டால் மற்றும் A21 பெரிதாக இருந்தால் மேல் மட்டத்தில் அணு இருந்தால் அது மேலும் மேலும் அணுக்களை குறைந்த மட்டங்களுக்கு மாற்றும் எனவே A21 சிறியதாக இருந்தால் தீவிரம் செறிவு பெரியதாக இருக்கும் பின்னர் வரும் தீவிரம் சிறியதாக இருக்கும் இரண்டாவதாக A21 என்பது ஒரு கிளர்ச்சியான அல்லது உயர் மட்டத்தின் வாழ் நாளுடன் தொடர்புடையது என்பதை எப்படி புரிந்துகொள்வோம் மேல்மட்டத்தில் உள்ள நிறைய அணுக்கள் N2 ஐ நீங்கள் கருத்தில் கொண்டால் கதிர்வீச்சு ஆரம்பத்தில் வலுவாக இருக்கும் பின்னர் மெதுவாக அது அதிவேகமாக கீழே வரும் நீங்கள் ஒரே ஒரு அணுவை மட்டுமே கருத்தில் கொண்டால் மெதுவாக அது கீழே வரும் இது 1 க்கு சமமான ஒரு யூனிட் நேரத்திற்கு சிதைவடையும் நிகழ்தகவு உள்ளது இப்போது வெளிவரும் கதிர்வீச்சைப் பார்த்தால் தீவிரம் குறைகிறது இது ஆரம்பத்தில் பெரிய வீச்சை கொண்டிருக்கும் மற்றும் மெதுவாக சிதைகிறது எனவே இந்த வளைவை சிவப்பு வளைவாக e A21t போல செய்யப்போகிறேன் இப்போது நாம் அதை ஹார்மோனிக் ஆஸிலேட்டருடன் இணைக்கப் போகிறோம் கதிர்வீச்சு ஒரு அலைஇயற்றியிலிருந்து வருகிறது எனில் எலக்ட்ரான் முன்னும் பின்னுமாக ஊசலாடுகிறது அது கதிர்வீச்சு செய்யும் போது கதிர்வீச்சு ஆற்றல் குறையும் மற்றும் மெதுவாக அதன் வீச்சு குறையும் ஃபோரியர் கோட்பாட்டிலிருந்து எனக்குத் தெரியும் இது போன்ற ஒரு சுயவிவரம் இருக்கும் போதெல்லாம் அதனுடன் தொடர்புடைய வீச்சு மற்றும் நீங்கள் திரும்பிச் சென்று அவற்றைப் படிக்கும்படி கேட்டுக்கொள்வீர்கள் முக்கிய அதிர்வெண் 0 ஐச் சுற்றியுள்ள அதிர்வெண்களுக்கு ஹார்மோனிக் ஆஸிலேட்டர் என்பது பூஜ்ஜியம் அற்றது ஆகும் இது இது c உடன் தொடர்புடையது ஆனால் இது அந்த 0 க்கு அருகில் 0 அல்லாதது சில பரவல் உரிமை உடையது சரி எனவே மற்றும் தீவிரம் இப்படி குறைந்து வருவதால் ஆஸிலேட்டரின் வாழ்நாள் மற்றும் நம்முடைய விஷயத்தில் ஊசலாட்டம் என்பது கிளர்ச்சியான நிலையில் உள்ள அணு என்பது 1A அல்லது 1γ என்பது தணிக்கும் குணகம் தடை குணகம் ஆகும் எனவே இதை நான் e raise to A21 என எழுதலாம் அதே போல் e tτ τ என்பது 1A21 அது உங்களுக்கு வாழ்நாளைத் தருகிறது ஒளியின் சுயவிவரத்தைப் பார்த்தால் அது ஒமேகா 0 இல் அதிகபட்ச தீவிரம் அல்லது அதிகபட்ச வீச்சு இருக்கும் ஆனால் ஒரு அகலமும் இருக்கும் மேலும் இந்த அகலமும் A21 உடன் அல்லது சிதைவின் குணகத்துடன் தொடர்புடையதாக இருக்கும் என்று நான் இங்கு மீண்டும் சதி செய்கிறேன் எனவே இந்த அகலம் எனக்கு A21 இன் மதிப்பைக் கொடுக்கிறது இது வாழ்நாளுடன் தொடர்புடையது மற்றும் சோதனை ரீதியாக வாழ்நாளை நிர்ணயித்தால் இது A ஐ வழங்கும் எனவே நாம் அதை சரிபார்க்கலாம் எனவே நாம் இப்போது கூறியது என்னவென்றால் ஒரு அணுவை அதன் புள்ளிவிவர அர்த்தத்தில் damped ஹார்மோனிக் ஆஸிலேட்டர் ஐ போன்று கருதுங்கள் எனவே ஒரு அணு உண்மையில் இந்த வகையான கதிர்வீச்சைக் குறைக்கிறது பின்னர் சிதைவு மாறிலி A21 மற்றும் மூன்றாவது ஆகையால் வாழ்நாள் 1A21 மற்றும் நான்காவது A21 என்பது செறிவின் அகலம் versus வேர்சஸ் அதிர்வெண் வளைவு ஆகும் எனவே இவை மூலம் A21 என்னவாக இருக்கும் என்பதை என்னால் தீர்மானிக்க முடியும் எனவே ஒரு கிளர்ச்சியான நிலையின் வாழ்நாளை 10 8 முதல் 10 9 வினாடிகள் என இப்போது தருகிறேன் எனவே இது 2 நிலைகளுக்கு இடையில் A என்பது 108 முதல் 109 வரையிலான வரிசையில் இருப்பதைக் குறிக்கிறது இதைப் பற்றி நீங்கள் கவனிக்கும் இரண்டாவது விஷயம் இந்த குணகங்கள் A21 8πh3c3 B21 அல்லது B21 என்பது A213 ஆகும் எனவே அதிக அதிர்வெண்களில் B21 குறைகிறது அதாவது A21 இன் அதே மதிப்புக்கு குறைந்த அதிர்வெண்களுடன் ஒப்பிடும்போது சிறியதாகிறது எனவே அதிக அதிர்வெண்களில் நீங்கள் அமைப்புகளில் ஒளியைப் பிரகாசித்தாலும் தன்னிச்சையான உமிழ்வு ஆதிக்கம் செலுத்தும் எனவே நாம் கற்றுக்கொண்ட அனைத்தையும் சுருக்கமாகக் கொண்டு இந்த சொற்பொழிவை முடிக்கிறோம் 1 அணு கதிர்வீச்சு தொடர்பு என்பது நிகழ்தகவு அல்லது புள்ளிவிவர சட்டங்களால் நிர்வகிக்கப்படுகிறது 2 தன்னிச்சையான உமிழ்வுடன் தூண்டப்பட்ட உமிழ்வுக்கான வாய்ப்பும் உள்ளது எனவே ஒளியைப் பிரகாசிப்பதன் மூலமும் கிளர்ச்சியுற்ற அணு அல்லது அணு மற்றும் மேல் நிலையில் இருந்து நீங்கள் அதை கதிர்வீச்சாக மாற்றலாம் எனவே மாறுபாடு மட்டுமல்ல ஒரு அணு அல்லது ஒரு குவாண்டம் அமைப்பால் உறிஞ்சப்படுவோம் அது ஒரு அணுவை மேலும் கதிர்வீச்சாக மாற்றும் ஏனென்றால் நீங்கள் அதை தூண்டினால் அதிக கதிர்வீச்சு வெளியேறும் இது அடிப்படையாக அமைகிறது இது அடுத்த விரிவுரையில் நாம் காண்பிக்கும் ஒளிக்கதிர்களின் அடிப்படையை உருவாக்குகிறது